வணக்கம் இந்த குறிப்பிட்ட தொகுதிக்கு வரவேற்கிறோம் கடைசி தொகுதியில் பிஸிக்கல் வேஃபர் டெபோசிஷன் டெக்னிக் பற்றி பார்த்தோம் என்பது உங்களுக்கு நினைவில் இருக்கும் பிஸிக்கல் வேஃபர் டெபோசிஷன் டெக்னிக் என்றால் என்ன சுபுன்டரிங் ஐபிஎம் ஏவப்போராடின் தெர்மல் ஏவப்போராடின் இப்போது நீங்கள் ஒரு உலோகம் அல்லது இன்சுலேட்டர் அல்லது குறைக்கடத்தியை டெபாசிட் செய்தவுடன் என்ன செய்வீர்கள் நீங்கள் அந்த உலோகத்தை வடிவமைக்க வேண்டும் பொருள் சிலிக்கான் ஜெர்மானியம் போன்ற குறைக்கடத்தியாக இருக்கலாம் அது தங்கம் குரோம் பிளாட்டினம் டைட்டானியம் போன்ற உலோகமாக இருக்கலாம் மேலும் இது சிலிக்கான் டை ஆக்சைடு சிலிக்கான் நைட்ரைடு போன்ற தனிமைப்படுத்தப்படலாம் ஆனால் நீங்கள் அதை சப்ஸ்டிரேட் டெபாசிட்டில் செய்தவுடன் நீங்கள் சரியாக வேலை செய்த டிசைன்களில் மற்றும் முன்பு செய்த சிமுலேஷன் அடிப்படையில் அதை வடிவமைக்க வேண்டும் அதாவது நான் ஒரு பிரஷர் சென்சார் வடிவமைக்க விரும்பினால் அது ஒரு பைசோரெசிடிவ் பிரஷர் சென்சார் என்றால் நான் ஒருங்கிணைந்த எலெக்ட்ரோட்ஸ்களை உருவாக்க வேண்டும் என்பது எனக்குத் தெரியும் அதில் நான் ஒரு அழுத்தத்தை சரியாகப் பயன்படுத்தும்போது அதன் ரெசிஸ்டன்ஸ்சை மாற்றும் ஒரு பொருளை நான் டெபாசிட் செய்ய வேண்டும் முதலில் ஒரு ஒருங்கிணைந்த எலெக்ட்ரோட்ஸ்களை எப்படி நான் உருவாக்க முடியும் நான் ஒரு உலோகத்தை டெபாசிட் செய்ய வேண்டும் இப்போது நான் பிளாட்டினம் உலோகத்தை டெபாசிட் செய்யலாம் இப்போது நான் பிளாட்டினத்தை டெபாசிட் செய்தால் பிளாட்டினம் சப்ஸ்டிரேட் எல்லா இடங்களிலும் இருக்கும் நான் அதை வடிவமைக்க வேண்டும் அதை போட்டோலிதோகிராபி என்ற செயல்முறையைப் பயன்படுத்தி செய்ய முடியும் அதற்கு மேல் நான் ஒரு பைசோரெசிஸ்டிவ் பொருளை டெபாசிட் செய்தால் மீண்டும் பைசோரெசிஸ்டிவ் பொருள் நான் வடிவமைக்க வேண்டிய முழு சப்ஸ்டிரேட்டையும் உள்ளடக்கும் அதனால் அது இடைப்பட்ட எலெக்ட்ரோட்ஸ்கள் மட்டுமே உள்ளடக்கியது மற்றும் பிற பகுதிகளில் பைசோரெசிஸ்டிவ் பொருளை பொறிக்க வேண்டும் என நான் சொல்கிறேன் நாம் விவாதிப்போம் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் நான் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வேன் அதனால் ஒரு சிறந்த வழியில் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் ஆனால் ஸ்லைடை இப்போதே பார்ப்போம் மற்றும் ஸ்லைடு ஆனது போட்டோலிதோகிராஃபியின் நோக்கம் பற்றி கூறுகிறது நீங்கள் ஸ்லைடைப் பார்த்தால் போட்டோலிதோகிராஃபியின் நோக்கம் ஃபோட்டோரேசிஸ்டைப் பயன்படுத்தி சிலிக்கான் வேஃபர்ன் சிறிய கட்டமைப்புகள் அல்லது அம்சங்களை உருவாக்குவதாகும் ஃபோட்டோரேசிஸ்ட் என்றால் என்ன ஃபோட்டோ சென்சிடிவ் ரேசிஸ்ட் நான் போட்டோரேசிஸ்ட் என்று சொன்னால் ஒரு ஃபோட்டோரேசிஸ்ட் இரண்டு வகைகளில் உள்ளது பாசிட்டிவ் ஃபோட்டோரேசிஸ்ட் மற்றும் நெகடிவ் நெகடிவ் ஃபோட்டோரேசிஸ்ட் சரியா மற்றும் UV ஒளியின் உதவியுடன் பொறிக்கப்படுவதன் மூலம் அம்சங்கள் ஃபோட்டோரேசிஸ்ட்டால் உருவாக்கப்படுகின்றன பாசிட்டிவ் மற்றும் நெகடிவ் ஃபோட்டோரேசிஸ்ட்ன் அவுட்புட்டின் அடிப்படையில் சில பகுதி வலுவாக இருக்கும் சில பகுதி பலவீனமாக இருக்கும் இந்த பலவீனமான பகுதியை ஒரு போட்டோரேசிஸ்ட் டெவலப்பரில் உருவாக்க முடியும் மேலும் புற ஊதா ஒளியின் உதவியுடன் பொறிக்கப்படுவதால் நாம் போட்டோத்லிதோகிராஃபியில் UV ஒளியைப் பயன்படுத்துகிறோம் அது UV லித்தோகிராஃபி என்றும் அழைக்கப்படுகிறது புற ஊதா என்பது புற ஊதா நிறத்தைக் குறிக்கிறது செயல்முறை என்ன செயல்முறை நீங்கள் உங்கள் சப்ஸ்டிரேட்டை சுத்தம் செய்ய தொடங்க வேண்டும் இது சிலிக்கான் வேபர்ராக இருந்தால் நீங்கள் வேபர்ரை சுத்தம் செய்ய வேண்டும் பின்னர் நீங்கள் ப்ரீ பேக் மற்றும் ப்ரைமர் கோட்டிங் செய்ய வேண்டும் உங்கள் ப்ரைமர் HMDS ஆகும் முதலில் ப்ரீ பேக் சூடான தட்டில் 1200 சி வெப்பநிலையில் ப்ரீ பேக் செய்யப்படுகிறது முன்கூட்டியே சுடுவது சப்ஸ்டிரேட்றிலிருந்து இருந்து வேஃபர் ஈரப்பதத்தை அகற்ற உதவும் பின்னர் ப்ரைமர் பூச்சு நாம் HMDS உடன் கோட் செய்கிறோம் பின்னர் ஃபோட்டோரேசிஸ்ட் ஸ்பின் கோட்டிங் பின்பற்றப்படுகிறது நாம் ஏன் ப்ரைமர் பூச்சுக்கு செல்ல வேண்டியிருந்தது ப்ரைமர் பூச்சு சப்ஸ்டிரேட்றில் போட்டோரேசிஸ்டைச் சேர்ப்பதை மேம்படுத்தும் இப்போது ப்ரைமர் பூச்சுக்குப் பிறகு நீங்கள் ஃபோட்டோரேசிஸ்ட் ஸ்பின் பூச்சுக்குச் செல்வீர்கள் நீங்கள் வேஃபர் அல்லது துணைக்குழாயை ஃபோட்டோரேசிஸ்டுடன் பூசும்போது அடுத்த படி சாஃப்ட் பேக் நாம் ஹாட் பிளேட்டை சரியாக பயன்படுத்துகிறோம் என்றால் அடுத்த 900 சி சாஃப்ட் பேக் 1 நிமிடத்தில் ஆகும் இந்த படிக்குப் பிறகு அடுத்த படி சீரமைப்பு மற்றும் வெளிப்பாடு ஆகும் இதை உங்கள் வேஃபர்டன் சீரமைக்க வேண்டும் இது போன்ற மாஸ்க்கில் ஒரு சீரமைப்பு குறி இருக்கும் இது வேஃபர் உறுப்பு என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் இந்த குறிகளை வேஃபர் குறிகளுடன் சீரமைக்க வேண்டும் சீரமைப்பு சரியாக சீரமைக்கப்பட்டவுடன் இது ஒன்றுடன் ஒன்று இணைந்திருப்பதைக் காண்பீர்கள் நீங்கள் வேஃபர்ரை புற ஊதா ஒளியில் வெளிப்படுத்தலாம் சீரமைப்பு மற்றும் வெளிப்பாடு மாஸ்க்கின் உதவியுடன் சீரமைப்பு மற்றும் வெளிப்பாடு செய்யப்படுகிறது மாஸ்க்களைப் பற்றி நாம் பேசும்போது மாஸ்க் இரண்டு வகையானது பிரைட் பீல்ட் மற்றும் டார்க் பீல்ட் பீல்ட் மற்றும் டார்க் பீல்ட் மாஸ்க் இது உங்கள் சீரமைப்பு மற்றும் வெளிப்பாடு பற்றியது அதன் பிறகு நீங்கள் வேஃபர்ரை உருவாக்க வேண்டும் வேஃபர்ரை உருவாக்குவது போட்டோரேசிஸ்ட் டெவலப்பரின் உதவியுடன் செய்யப்படலாம் நீங்கள் போட்டோரேசிஸ்டை உருவாக்கிய பிறகு அடுத்த படி ஹார்ட் பேக் செய்யவேண்டும் ஹார்ட் பேக் இதில் செய்யப்படுகிறது ஹார்ட் பேக் ஹார்ட் பேக் 1200 C இல் 1 நிமிடம் சூடான தட்டில் செய்யப்படுகிறது நீங்கள் ஹார்ட் பேக் செய்த பிறகு நீங்கள் பட்டேர்ன் ஐ பாருங்கள் செயல்முறை ஓட்டத்தை இப்போது புரிந்துகொள்வோம் ஒவ்வொரு அடியிலும் நாம் சரியாக என்ன சொல்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா முதல் படி நீங்கள் வேஃபர் எடுக்க வேண்டும் எனவே நான் ஒரு வேஃபர்ரை எடுத்துக்கொள்வேன் நான் அதன் குறுக்குவெட்டை சரியாக வரைகிறேன் அது ஒரு சிலிக்கான் வேஃபர் என்று சொல்லலாம் இதை சுத்தம் செய்த பிறகு நான் வேஃபர்ரை வெப்பமாக்குவேன் அல்லது வேஃபர்ரை 1200 C க்கு ப்ரீ பேக் செய்வேன் பின்னர் நான் ப்ரைமரை பூசுவேன் இது ஒரு ப்ரைமர் பூச்சு போன்றது ப்ரைமரின் மெல்லிய அடுக்கு இந்த வேஃபர் மீது பூசப்பட்டுள்ளது இது போட்டோரேசிஸ்டைச் சேர்ப்பதை மேம்படுத்தும் ப்ரைமர் பூச்சுக்குப் பிறகு அடுத்த படி ப்ரைமர் பூச்சு அடுத்த படி ஃபோட்டோரேசிஸ்ட் ஸ்பின் பூச்சு எனவே இது ஒரு ஃபோட்டோரேசிஸ்ட் என்று சொல்லலாம் நான் வரைந்து கொண்டிருக்கும் இந்த முறை உங்கள் ஃபோட்டோரேசிஸ்ட் ப்ரீ பேக் செய்யப்படுகிறது ப்ரைமர் கோட்டிங் செய்யப்படுகிறது பின்னர் ஃபோட்டோரேசிஸ்ட் ஸ்பின் கோட்டிங் செய்யப்படுகிறது அடுத்த கட்டம் என்ன அடுத்த கட்டம் இந்த அடுப்பை 900 சி வெப்பநிலையில் 1 நிமிடம் சூடான தட்டில் சூடாக்குவேன் சாப்ட் பேக் செய்யப்படுகிறது அடுத்தது நான் சீரமைக்க மற்றும் வெளிப்படுத்த வேண்டும் எனவே நான் என் வேஃபர் சுமையை ஒரு ஃபோட்டோரேசிஸ்ட் UV லித்தோகிராஃபி அமைப்பில் எடுத்துக்கொள்வேன் அல்லது அது மாஸ்க் மாஸ்க் சீரமைப்பு அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது பல மாஸ்க் சீரமைப்பு அமைப்புகள் உள்ளன பின்னர் நான் மாஸ்க்யை ஏற்றுவேன் இது எனது சிலிக்கான் இது எனது ஃபோட்டோரேசிஸ்ட் இது எனது மாஸ்க் இப்போது சிவப்பு தடித்த பகுதி சிவப்பு இந்த வடிவமைப்பில் உள்ள இந்த தொகுதிகள் மாஸ்க்கின் மீது சில வடிவங்கள் மாஸ்க் மீது சில வடிவப் பகுதிகள் இது எனது பிரைட் பீல்ட் மாஸ்க் பிரைட் பீல்ட் என்றால் என்ன டார்க் பீல்ட் மாஸ்க் என்றால் என்ன என்பதை நான் மீண்டும் உங்களுக்குக் காண்பிப்பேன் பீல்ட் பிரைட் ஆகவும் வடிவம் இருட்டாகவும் இருக்கும்போது அது பிரைட் பீல்ட் மாஸ்க் என்று அழைக்கப்படுகிறது முறை இலகுவாக அல்லது வெளிப்படையாகவும் மற்ற பகுதிகள் இருட்டாகவும் இருந்தால் அது டார்க் பீல்ட் மாஸ்க் என்று அழைக்கப்படுகிறது உதாரணமாக நான் இப்போது வரைந்து கொண்டிருக்கும் மாஸ்க் டார்க் ஃபீல்ட் மாஸ்க் நாம் எதை வடிவமைக்க விரும்புகிறோமோ அதை நான் வெளிப்படையாக வைத்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள் மற்ற பகுதிகள் சில பொருட்களால் மூடப்பட்டிருக்கும் மேலும் சில பொருட்கள் உங்கள் குரோம் அதனால்தான் இதை க்ரோம் மாஸ்க் என்றும் அழைக்கப்படுகிறது இது என் டார்க் ஃபீல்ட் மாஸ்க் டார்க் ஃபீல்ட் புலம் இருண்டது வடிவம் பிரகாசமானது பிரைட் பீல்ட் மாஸ்க்கில் புலம் பிரகாசமாக உள்ளது வடிவம் இருண்டது எளிதானது இப்போது அடுத்த படி அடுத்த கட்டத்தை பார்ப்போம் நான் மாஸ்க்யை ஏற்றி மாஸ்க்யை வேஃப்பருடன் சீரமைத்த பிறகு நான் அதை அம்பலப்படுத்த வேண்டும் எனவே நான் இதை புற ஊதா ஒளியுடன் வெளிப்படுத்துவேன் நான் அதை அம்பலப்படுத்திய பிறகு நான் மாஸ்க்யை இறக்கி இந்த வேஃபர்ரை ஒரு ஃபோட்டோரேசிஸ்ட் டெவலப்பரில் முக்குவேன் நான் அதைச் செய்யும்போது என்ன நடக்கும் அது பாசிட்டிவ் ஃபோட்டோரேசிஸ்ட் ஆக இருந்தால் பாசிட்டிவ்வான ஃபோட்டோரேசிஸ்ட் இரண்டு வகையான ஃபோட்டோரேசிஸ்ட் பாசிட்டிவ் மற்றும் நெகடிவ் என உங்களுக்குச் சொன்னேன் பாசிட்டிவ் ஃபோட்டோரேசிஸ்ட் மாஸ்க்கில் அதே வடிவத்தைக் கொண்டிருக்கும் நெகடிவ் ஃபோட்டோரேசிஸ்ட் எதிர் வடிவத்தைக் கொண்டிருக்கும் அதாவது நான் பாசிட்டிவ்வான ஃபோட்டோரேசிஸ்ட் பயன்படுத்தி இதை நான் வெளிப்படுத்தினால் என் மாஸ்க் இப்படி இருக்கும் நான் அதை உருவாக்கும்போது என்ன நடக்கும் என்பது என் சிலிக்கான் சப்ஸ்டிரேட்றில் மாஸ்க்கின் எந்த வடிவத்தையும் என்னால் பிரதிபலிக்க முடியும் சிவப்புத் தொகுதிகள் புற ஊதா கதிர்களுக்கு வெளிப்படாத பகுதி என்பதை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் மேலும் வெளிப்படாத பகுதி வலுவாகிறது மேலும் புற ஊதா ஒளியால் அந்த பகுதி வெளிப்படாத இடத்தில் போட்டோரேசிஸ்ட் உருவாக்கப்படவில்லை என்பதை நீங்கள் காணலாம் மற்றொரு வார்த்தையில் நான் பாசிட்டிவ்வான ஃபோட்டோரேசிஸ்டைப் பயன்படுத்தினால் மாஸ்க்கின் அதே வடிவத்தை நாம் பிரதிபலிக்கிறோம் ஆனால் நான் பாசிட்டிவ் ஃபோட்டோரேசிஸ்டைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக பிரைட் பீல்ட் மாஸ்க் உடன் நெகடிவ் ஃபோட்டோரேசிஸ்டைப் பயன்படுத்தியிருந்தால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் மாஸ்க்கில் அதற்கு நேர்மாறாக இருக்கும் நான் நெகடிவ்வான ஃபோட்டோரேசிஸ்டைப் பயன்படுத்தினால் மாஸ்க்கில் என்ன இருக்கிறதோ அதற்கு நேர்மாறாகவோ அல்லது தலைகீழாகவோ மாறும் நான் பாசிட்டிவ்வான ஃபோட்டோரேசிஸ்டைப் பயன்படுத்தினால் மாஸ்க்கில் உள்ள ஒத்த அம்சங்களை என்னால் பெற முடியும் அடுத்த கட்டம் வளர்ச்சிக்கு பிறகு ஹார்ட் பேக் செய்ய வேண்டும் ஹார்ட் பேக்கில் நாம் 1200 C வெப்பநிலையைப் பயன்படுத்துகிறோம் நாம் சூடான தட்டில் 1 நிமிடம் சூடாக்குகிறோம் நான் ஹார்ட் பேக் செய்த பிறகு அடுத்த படி பட்டர்ன் ஆய்வு ஆகும் பட்டர்ன் ஆய்வு என்பது வேபர்களில் சரியாக வடிவமைக்கப்பட்டதா இல்லையா என்பதாகும் அதற்கு என்ன பொருள் என்னிடம் 10 மைக்ரான் அகலம் மற்றும் இரண்டு கோடுகளுக்கு இடையில் உள்ள இடைவெளி 10 மைக்ரான் ஆகும் இது 10 மைக்ரானா அது அதிகம் இது குறைவாக உள்ளது இது வெளிப்பாடு நேரம் மற்றும் டெவலப்பர் நேரத்தைப் பொறுத்தது வடிவங்கள் சரியாக இல்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியும் நீங்கள் இந்த வேஃபர்ரை அசிட்டோனில் நனைக்கலாம் அசெட்டோன் ஃபோட்டோரேசிஸ்டுக்கு ஒரு ஸ்ட்ரிப்பர் ஆக இருக்கும் இது பாசிட்டிவ் ஃபோட்டோரேசிஸ்ட் அல்லது நெகடிவ் ஃபோட்டோரேசிஸ்ட் என்பது முக்கியமல்ல நீங்கள் வேஃபர்ரை அசிட்டோனில் நனைக்கலாம் நீங்கள் வேஃபர்ரை அசிட்டோனில் நனைத்தால் சிலிக்கான் வேஃபர் திரும்ப கிடைக்கும் போட்டோரேசிஸ்ட் அகற்றப்படும் போட்டோரேசிஸ்ட்டை அகற்றுவதற்கு நாம் அசிட்டோனைப் பயன்படுத்துகிறோம் இவ்வாறு வடிவங்கள் நகலெடுக்கப்படாவிட்டால் அல்லது போட்டோரேசிஸ்ட்டை சரியாக வெளிப்படுத்தப்படாவிட்டால் அல்லது சரியாக உருவாக்கப்படாவிட்டால் நீங்கள் எப்பொழுதும் அசிட்டோனில் வேஃபர்ரை நனைத்து செயல்முறையை மீண்டும் தொடங்கலாம் ஆனால் செய்முறை சரியாக இருந்தால் அதாவது வெளிப்படும் நேரம் மற்றும் உங்கள் டெவலப்பர் நேரம் சரியானது என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஏனெனில் பட்டர்ன் ஆய்வில் அம்சத்தின் அளவு மற்றும் இடைவெளி எதுவாக இருந்தாலும் அனைத்து அம்ச மாஸ்க் அளவைப் நீங்கள் பெறுவீர்கள் எனவே இது போட்டோலிதோகிராஃபி படி இப்போது நீங்கள் போட்டோரேசிஸ்டைப் பற்றி மட்டுமே கவலைப்படுகிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் ஃபோட்டோரேசிஸ்டை மட்டுமே உருவாக்குகிறீர்கள் ஆனால் இன்னொரு உதாரணத்தை நான் எடுத்துக் கொண்டால் போட்டோலிதோகிராஃபி நுட்பத்தை நீங்கள் அதிகம் புரிந்துகொள்வீர்கள் மற்றொரு உதாரணம் என்னவென்றால் ஒரு உலோகத்தை நான் சரியாக வடிவமைக்க விரும்பினால் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் என்னிடம் சிலிக்கான் சப்ஸ்டிரேட் உள்ளது நான் உலோகத்தை டெபாசிட் செய்ய விரும்புகிறேன் நான் உலோகத்தை டெபாசிட் செய்ய விரும்பினால் சிலிக்கான் ஒரு குறைக்கடத்தி என்பதால் எனக்கு ஒரு இன்சுலேடிங் லேயர் இருக்கும் இது சிலிக்கான் டை ஆக்சைடு Si O 2 இது முன் இது பின் அடுத்த படி நான் ஒரு உலோகத்தை வைப்பேன் புள்ளியிடப்பட்ட வடிவம் உலோகத்தால் ஆனது இப்போது இந்த உலோகத்தை வடிவமைக்க விரும்புகிறேன் திரையில் காட்டப்பட்டுள்ளபடி நான் ஒரு இடைநிலை மின்முனையை உருவாக்க முடியும் இது எனது உலோக சிலிக்கான் டை ஆக்சைடு சிலிக்கான் சிலிக்கான் டை ஆக்சைடு இந்த உலோகத்தில் இது ப்ரைமர் பூச்சு பூசுகிறேன் பிறகு நான் ஸ்பின் பூச்சு போட்டோரேசிஸ்ட் பூசுகிறேன் போட்டோரேசிஸ்ட் இது ஒரு பாசிட்டிவ்வான போட்டோரேசிஸ்ட் சிலிக்கான் டை ஆக்சைடு மீது ஒரு ஸ்பின் பூச்சு அல்லது வைக்கப்பட்ட உலோகத்துடன் ஆக்ஸிஜனேற்ற சிலிக்கான் சப்ஸ்டிரேட் என்பதே பிஸிக்கல் வைபோற் டெபொசிஷன் இது பாசிட்டிவ் போட்டோரேசிஸ்ட் அடுத்த படி சாப்ட் பேக் அடுத்த படி மாஸ்க்கை ஏற்றுவது உங்களிடம் வேஃபர் உள்ளது பின்புறத்தில் சிலிக்கான் டை ஆக்சைடு உள்ளது முன் பக்கத்தில் சிலிக்கான் டை ஆக்சைடு உள்ளது பின்னர் உங்கள் உலோகம் உள்ளது அதற்கு மேல் உங்கள் ஃபோட்டோரேசிஸ்ட் உள்ளது அதற்கு மேல் நீங்கள் இப்போது ஒரு மாஸ்க்யை ஏற்றுகிறீர்கள் இந்த மாஸ்க் ஒரு பிரைட் பீல்ட் மாஸ்க் பாசிட்டிவ்வான போட்டோரேசிஸ்ட் பிரைட் பீல்ட் மாஸ்க் பின்னர் இங்கே உங்கள் உலோக சிலிக்கான் டை ஆக்சைடு கீழே சிலிக்கான் டை ஆக்சைடு சிலிக்கான் ஒரு சப்ஸ்டிரேட் மற்றும் நீங்கள் மாஸ்க்யை ஏற்றிய பிறகு லித்தோகிராபி செய்ய வேண்டும் நீங்கள் புற ஊதா ஒளியுடன் வெளிப்படுத்துகிறீர்கள் சாப்ட் பேக் சுமை மாஸ்க் புற ஊதா ஒளியைப் பயன்படுத்தி வேஃபர்ரை வெளிப்படுத்துகிறது அடுத்த கட்டம் இந்த வேஃபர்ரை உருவாக்குவதாகும் நான் இந்த வேஃபர்ரை உருவாக்கினால் என்ன நடக்கும் நான் பாசிட்டிவ் போட்டோரேசிஸ்ட்க்குப் பயன்படுத்தியதால் இந்த திட்டத்தில் காட்டப்பட்டுள்ளபடி எனக்கு ஒரு பட்டர்ன் கிடைக்கும் நீங்கள் காணக்கூடியது என்னவென்றால் வெளிப்படுத்தப்படாத பகுதி வலுவானது அடுத்த படி ஹார்ட் பேக் செய்து கொள்ள வேண்டும் நான் 1 நிமிடம் சூடான தட்டில் 1200 சி வெப்பநிலையில் பேக் செய்த பிறகு இந்த வேஃபர்ரை ஒரு உலோக பொறிக்குள் நனைப்பேன் மெட்டல் எட்சன்டில் நான் வேஃபர்ரை நனைக்கும்போது ஃபோட்டோரேசிஸ்ட்டால் பாதுகாக்கப்படாத பகுதி என்ன ஆகும் ஃபோட்டோரேசிஸ்ட்டால் பாதுகாக்கப்படாத பகுதியில் உலோகம் பொறிக்கப்படும் ஃபோட்டோரேசிஸ்ட்டால் பாதுகாக்கப்படாத பகுதி உலோகச் செதுக்கலில் பொறிக்கப்படுவதை நீங்கள் படத்தில் காணலாம் அடுத்த கட்டம் நான் இந்த வேஃபர்ரை அசிட்டோனில் நனைப்பேன் நான் இந்த வேஃபர்ரை அசிட்டோனில் நனைத்தால் அசிட்டோன் என்பது பாசிட்டிவ் மற்றும் நெகடிவ் போட்டோரேசிஸ்ட் உங்கள் அசிட்டோன் பாசிட்டிவ் மற்றும் நெகடிவ் போட்டோரேசிஸ்ட் ஐ அகற்றும் மேலும் உலோக வடிவத்துடன் ஆக்ஸிஜனேற்றப்பட்ட சிலிக்கான் வேஃபர் ஒரு சப்ஸ்டிரேட் நம்மிடம் இருக்கும் இப்போது இந்த வேஃபர்ரை மெட்டல் எட்சன்டில் நனைப்பதற்கு முன் நான் எப்போதும் ஃபோட்டோரேசிஸ்ட் வடிவமைப்பை ஆய்வு செய்ய முடியும் இது ஒரு போட்டோலிதோகிராஃபி நுட்பம் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தேன் உங்களிடம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் மன்றத்தில் என்னிடம் கேட்க தயங்க வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எப்போதும் தயங்காமல் கேளுங்கள் ஏனெனில் இதை புரிந்துகொள்வது அவ்வளவு எளிதல்ல அதே நேரத்தில் இது மிகவும் முக்கியமானது இந்த குறிப்பிட்ட தொகுதியிலிருந்து நீங்கள் எதையும் இழக்க நான் விரும்பவில்லை ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உண்மையில் கவனம் செலுத்தினால் அது ஒன்றும் கடினம் அல்ல அதுவரை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் நான் உங்களை அடுத்த வகுப்பில் பார்ப்பேன் வருகிறேன்